கணினி கிராபிக்ஸ் கண்ணோட்டம் IV எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக முந்தைய வகுப்புகளில் நாங்கள் கையேடு வரைபடத்தை உள்ளடக்கியுள்ளோம் பின்னர் மேற்பரப்பு மாடலிங் பற்றி அறிமுகப்படுத்த முயற்சித்தோம் இப்போது மென்பொருளை அறிமுகப்படுத்தப் போகிறோம் முக்கியமாக சாலிட்வொர்க்ஸ் இது உற்பத்தித் துறையில் மிகவும் பிரபலமான மென்பொருளாகும் மேலும் இந்த மென்பொருளைப் பயன்படுத்துவது குறித்தும் சில யோசனைகளைப் பெற முயற்சிப்போம் எனவே எந்தவொரு மென்பொருளிலிருந்தும் தொடங்குவதற்கு குறிப்பாக கணினி உதவியுடன் வடிவமைக்கும் பொருள்களை வடிவமைப்பதில் கணினிகளைப் பயன்படுத்துகிறோம் நாம் பயன்படுத்தும் மென்பொருள் CAD மென்பொருள் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது இந்த கணினி உதவி வடிவமைப்பு ஒரு வரைவு மற்றும் இரண்டாவது வடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது வரைவு மற்றும் வடிவமைப்பிற்கான முக்கிய வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் ஒரு வகையான ஸ்கெட்ச் பகுதியைக் கொண்டு வருகிறீர்கள் அது அவ்வாறு இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வடிவமைக்கும்போது உற்பத்தி சிக்கல்கள் போன்ற பிற சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது பொருட்களின் வலிமையின் அடிப்படையில் நாம் என்ன இருக்கிறோம் பயன்படுத்துதல் மற்றும் பல இந்த விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கலாம் எனவே வழக்கமாக இந்த வரைவு எப்போதுமே வடிவமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த CAD மென்பொருளில் பெரும்பாலானவை இரண்டையும் செய்கின்றன CAD மென்பொருளானது இயந்திரப் பொருட்கள் போன்ற தொழில்துறை பொருள்களை உருவாக்குவதைக் கொண்டுள்ளது மேலும் அவை கலைக் காட்சிகளைக் குறிக்கும் இரண்டுமே எந்த CAD மென்பொருளாலும் சாத்தியமாகும் இந்த விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கலாம் எனவே வழக்கமாக இந்த வரைவு எப்போதுமே வடிவமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த CAT மென்பொருளில் பெரும்பாலானவை இரண்டையும் செய்கின்றன CAT மென்பொருளானது இயந்திர பொருள்கள் போன்ற தொழில்துறை பொருட்களை உருவாக்குவதைக் கொண்டுள்ளது மேலும் அவை கலைக் காட்சிகளைக் குறிக்கும் இரண்டுமே எந்த CAT மென்பொருளாலும் சாத்தியமாகும் எனது அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த மென்பொருளை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் ஒன்று இலவசமாகக் கிடைக்கிறது அல்லது நீங்கள் ஒரு பகுதித் தொகையை செலுத்துகிறீர்கள் மற்றொன்று கட்டண மென்பொருளாகும் ஒவ்வொன்றுக்கும் அதன் நன்மைகள் உள்ளன எடுத்துக்காட்டு இலவச மென்பொருளானது நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதில்லை நீங்கள் அதைப் பயிற்சி செய்யலாம் எளிய ஓவியங்களை உருவாக்கலாம் அவை மிகவும் எளிமையான விஷயங்களாக இருக்கலாம் அவை மிகப் பெரிய பொருள்களைக் கொண்டிருக்கவில்லை அவை பிற விஷயங்களை ஆதரிக்காமல் இருக்கலாம் மற்றும் பல விருப்பங்கள் காணாமல் போகலாம் ஆனால் இன்னும் இது ஒரு நல்ல படியாகும் அதற்காக ஒருவர் பயன்படுத்தக்கூடிய டிங்கர்கேட் அல்லது ஃப்ரீ கேட் பிளாக்ஸ் ஃப்யூஷன் 360 டிகிரி மற்றும் ஓபன்ஸ்கேட் ஆகியவற்றை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் இவை இலவசமாகக் கிடைக்கும் மென்பொருள் மற்ற வகைகளும் உள்ளன தொழில் முக்கியமாக பணம் செலுத்திய தொகுப்புகளுடன் செல்கிறது ஏனெனில் அவை தயாரிப்புகள் மற்றும் வடிவமைப்பு பொருட்களின் அடிப்படையில் பல நன்மைகளைக் கொண்டுள்ளன ஒருவேளை நீங்கள் ஜெட் என்ஜினுடன் ஒரு கேஸ் டர்பைன் பிளேட்டை தயாரிக்க விரும்புகிறீர்கள் பின்னர் அதன் மகத்தான தரவு ஒருவர் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் இலவச மென்பொருளானது அதைக் கையாளக்கூடிய நிலையில் இருக்காது ஆனால் இந்த கட்டண மென்பொருளானது சேமிப்பகம் பல விருப்பங்கள் வேறு வகையான வண்ணங்களைக் கொடுப்பது உங்களுக்கு உருவகப்படுத்துதல்களைக் கொடுப்பது போன்றவற்றில் செயல்படக்கூடும் இந்த கூடுதல் தகவலும் இந்த கட்டண மென்பொருள் வழங்குகிறது பிரபலமான விஷயங்களில் ஒன்று சாலிட்வொர்க்ஸ் மற்றவர்கள் ஆட்டோகேட் கேடியா கிரியோ மற்றும் ரினோ வேறு விஷயங்களும் உள்ளன ஆனால் இவை தொழில் மட்டத்தில் பயன்படுத்தப்படும் பிரபலமான மென்பொருள் குறிப்பாக உற்பத்தித் தொழில்களில் சாலிட்வொர்க்ஸ் மற்றும் ஆட்டோகேட் ஆகியவை பிரபலமான தேர்வுகள் முதலில் இந்த சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருள் முக்கியமாக டசால்ட் சிஸ்டம்ஸ் கையாளுகிறது மற்றும் குறிப்பாக தொழில்முறை 3D வடிவமைப்பிற்காக இந்த சாலிட்வொர்க்ஸ் நிறைய உதவுகிறது சாலிட்வொர்க்கைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு படத்தை இங்கே காண்பிக்கிறோம் ஒரு ஹெலிகாப்டர் பிளேடு உள்ளது நல்ல நிழல் மற்றும் பிற பொருட்கள் உள்ளன சாலிட்வொர்க்ஸைப் பயன்படுத்தி அதை உருவாக்க முடியும் நீங்கள் கத்திகளை சுழற்றலாம் மற்றும் விஷயங்களையும் கவனிக்க முயற்சி செய்யலாம் கட்டம் உருவாக்கம் மற்றும் பிற நுட்பங்களுக்காக யாராவது பிற சிறப்பு தொடர்ச்சியான இயக்கவியலைப் பயன்படுத்த முயற்சித்தாலும் சாலிட்வொர்க்ஸ் எப்போதும் உதவியாக இருக்கும் இதேபோல் கன்வேயர் பெல்ட்கள் போன்ற மற்றொரு தொழில்துறை செயல்முறையை இங்கே நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் இது உருளைகள் தாங்கு உருளைகள் பிரதான அமைப்பு போன்ற பல பகுதிகளை உள்ளடக்கியது ஒரு நிழல் போன்ற ஒன்று மற்றும் பல விஷயங்கள் உள்ளன சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளால் இத்தகைய காட்சிப்படுத்தல் மெருகூட்டப்படுகிறது இந்த மென்பொருள் அளவுரு சிறப்பு அடிப்படையிலான மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது கடைசி வகுப்புகளில் அளவுரு மாறுபாடுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் அதாவது நீங்கள் மேற்பரப்புகளைப் போன்ற ஒன்றை உருவாக்க விரும்புகிறீர்கள் உங்களிடம் தனித்துவமான தகவல்கள் மட்டுமே உள்ளன அங்கிருந்து ஒருவர் மீதமுள்ள புள்ளிகளைக் கட்டமைத்து சிறந்த வழியில் காட்சிப்படுத்தும் நிலையில் இருப்பார் இந்த மென்பொருளால் அந்த வகையான அளவுரு மாறுபாடு சாத்தியமாகும் மேலும் இது தலைகீழ் பொறியியல் அதாவது நீங்கள் ஏற்கனவே பொருளை உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் அதை பிரித்தெடுக்கலாம் எந்த வகையான பொருள் எந்த வகையான பரிமாணங்கள் அதை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதையும் அவதானிக்கலாம் குறிப்பாக சாலிட்வொர்க்ஸ் NURBS இன் அமைப்பைப் பயன்படுத்துகிறது இது கடைசி வகுப்புகள் நாம் பார்த்தோம் இந்த மேற்பரப்பு மாடலிங் கட்டமைக்கப் போகும் போது பெஜியர் வளைவுகள் பெஜியர் மேற்பரப்புகள் மற்றும் கூன் மேற்பரப்புகள் போன்ற பல்வேறு உத்திகள் உள்ளன சாலிட்வொர்க்ஸ் NURBS ஐப் பயன்படுத்தும் பிரபலமான முறைகளில் ஒன்று இந்த ஆதரவு கிடைக்கிறது மேலும் இது முக்கியமாக பலகோண மாடலிங் பயன்படுத்துகிறது எனவே மேற்பரப்பு கட்டுமானங்களுக்கு இந்த பலகோணங்கள் சிறந்த காட்சிப்படுத்தல் அடிப்படையில் எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதைக் கண்டோம் மேலும் இது பரிமாண ஓவியத்தை ஆதரிக்கிறது மற்றும் இந்த ஓவியங்களை நிர்மாணிப்பதில் குறைந்த கையாளுதலை உருவாக்குகிறது சாலிட்வொர்க்ஸ் பற்றி நாம் அறியப் போகும்போது இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பயிற்சி செய்ய முயற்சிக்கும்போது 2D பொருள்கள் மற்றும் 3D பொருள்களை உருவாக்குவது எவ்வளவு எளிது என்று பார்ப்போம் சில சிக்கல்களும் உள்ளன ஏனென்றால் ஒவ்வொரு மென்பொருளுக்கும் அதன் சொந்த தகுதி மற்றும் குறைபாடுகள் உள்ளன மிகச் சிறிய விஷயங்களாக இருக்கும் சில குறைபாடுகள் எஸ் எல் கோப்புகளை இறக்குமதி செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட திறன் ஆகும் ஆனால் இந்த நாட்களில் இந்த கோப்புகளுக்கான சிறப்பு வடிவங்களை கையாள கூட சாலிட்வொர்க்ஸ் புதிய அம்சங்களுடன் வருகிறது எடுத்துக்காட்டாக இது SLDPRT வடிவமைப்பு அடிப்படையில் சாலிட்வொர்க்ஸ் பகுதி மாடலிங் திட வேலை சட்டசபை வகையான விஷயங்கள் மற்றும் பல போன்ற கோப்புகளை ஆதரிக்கிறது எல் வகையான படிவங்களைப் போன்ற பழைய வடிவத்திற்கு யாராவது பழக்கமாகிவிட்டால் அந்த விஷயங்களை இறக்குமதி செய்வது சிறிய பிரச்சினை மற்றும் ஒருவருக்கு கூடுதல் ஆதரவுகள் மற்றும் தொகுதிகள் தேவைப்படலாம் இது மிகச் சிறிய விஷயம் ஒரு தொடக்கநிலையாளருக்கு இது ஒரு சிக்கலாக இருக்கலாம் எனவே அதை எளிதாக கையாள முடியும் இரண்டாவது விஷயம் நீங்கள் STL கோப்புகளை பதிவிறக்கம் செய்து திருத்த விரும்பினால் குழுக்களின் உதவியுடன் ஆன்லைன் ஆதாரங்களில் எளிதாகப் பெற முடியும் என்பதால் இரண்டாம் நிலை நிரல் தேவைப்பட வேண்டும் மூன்றாவது ஒன்று கோப்பு வடிவம் ஒரு வெளியீட்டு கோப்பு வடிவமாகும் இது பிந்தைய வடிவமைப்பு செயலாக்கத்திற்காக அல்ல அந்த பகுதிகளையும் கூட்டங்களையும் திருத்த நீங்கள் சாலிட்வொர்க்கை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் கட்டமைத்தவுடன் அந்தக் கோப்பைத் திருத்த வேறு சில மென்பொருளைப் பயன்படுத்த முடியாது அந்த ஆதரவு மிகக் குறைவு இவை சிறிய பிரச்சினைகள் சாலிட்வொர்க்குடன் நாங்கள் ஒட்டிக்கொண்டிருக்கும் வரை இந்த சிக்கல்களைக் கற்றுக்கொள்வது எந்தவொரு தொந்தரவும் இல்லை வடிவமைப்பதில் மற்ற பிரபலமான மென்பொருள் ஆட்டோகேட் தயாரிப்பதில் உள்ளது இந்த ஆட்டோகேட் முதன்முதலில் 1982 ஆம் ஆண்டிலேயே ஆட்டோடெஸ்க் உருவாக்கியது கணினிகளைப் பயன்படுத்தி இந்த வரைவை உருவாக்குவதில் இது முதல் முன்னோடிகள் நீங்கள் முக்கியமாக 2D பிரிண்டிங் அல்லது 2D வரைவு வரைபடங்கள் மற்றும் பிற விஷயங்களுக்குச் செல்கிறீர்கள் என்றால் இது ஒருவரிடம் இருக்கக்கூடிய சிறந்த கருவியாகும் விஷயங்களை நிர்மாணிப்பதற்கான எளிதான வழி இது குறிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டறை இயந்திரக் கடைகளுக்குச் செல்கிறீர்கள் என்றால் ஆட்டோகேட் மிகவும் பிரபலமானது ஏனென்றால் உங்கள் தகவல்களை மிகவும் பயனுள்ள வழியில் அனுப்ப விரும்பினால் ஆட்டோகேட் உங்களுக்கு அந்த வகையான நன்மைகளைத் தருகிறது மேக்ரோ ஸ்கிரிப்ட்களுக்கான கற்றல் வளைவு செங்குத்தானது மற்றும் எளிய பகுதிகளுக்கு அப்பால் நகரும் நீங்கள் நிரலாக்கத்தில் நியாயமானவராக இருந்தால் நீங்கள் எளிதாக மேக்ரோக்களை உருவாக்க முடியும் என்றால் நீங்கள் சிக்கலான கட்டமைப்புகளை கூட உருவாக்கலாம் இது முக்கியமாக தொழில் வல்லுநர்களை இலக்காகக் கொண்டது மேலும் விஷயங்களைப் பார்க்கும் வழிமுறைக்கு செல்ல விரும்புபவர்கள் மூன்றாவது 3D மாதிரிகள் 3D அச்சிடலுக்கான STL கோப்புகளாக உடனடியாக மாற்றலாம் எனவே நீங்கள் எஸ் எல் விஷயங்கள் போன்ற பழைய பாணி வடிவங்களுக்குச் செல்லும்போது ஆட்டோகேட் மகத்தான உதவி எங்களுக்கு ஒரு நன்மையைத் தருகிறது இப்போதெல்லாம் ஆட்டோகேட் 360 மற்றும் மொபைல் மற்றும் வலை பயன்பாடுகளில் கூட ஆட்டோகேட் கிடைக்கிறது இது வரையறுக்கப்பட்ட பதிப்புகளைக் கொண்டுள்ளது எனவே பணம் மற்றும் பிற விஷயங்களை செலுத்துவதில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இது நீங்கள் செலுத்த வேண்டிய இலவச மென்பொருள் அல்ல ஆனால் நன்மை என்னவென்றால் நீங்கள் அதை உருவாக்கக்கூடிய மிக அழகான வடிவமைப்புகளைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் ஒரு தொழில்முறை என்றால் இது பொருட்களை வடிவமைப்பதில் உங்களுக்கு மகத்தான உதவியை வழங்குகிறது இப்போது எங்கள் பாடநெறிக்கு நாங்கள் சாலிட்வொர்க்கை விரும்புகிறோம் ஏனென்றால் இது மிகவும் ஆரம்பநிலைக்கு மட்டுமே அங்கு அவர்களுக்கு நிரலாக்க திறன்களைப் பற்றி சிறிதும் தேவையில்லை சரி இந்த சாலிட்வொர்க்ஸை நீங்கள் காணலாம் நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் வழியாக செல்லலாம் இந்த நாட்களில் பெரும்பாலான கல்லூரிகளில் சாலிட்வொர்க்ஸ் இருக்கலாம் எனவே அதன் அடிப்படையில் சாலிட்வொர்க்ஸில் அடிப்படை பூர்வாங்கங்களை நாங்கள் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறோம் இந்த வகுப்பிற்குச் சென்றதும் 3D பொருள்களைக் கட்டுவதில் நீங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வசதியாக இருப்பீர்கள் சில 3D பொருள்களை பிற்கால வகுப்புகளிலும் பயிற்சி செய்வோம் எனவே சாலிட்வொர்க்ஸ் என்பது வரைகலை பயனர் இடைமுக அடிப்படையிலான பயன்பாடு ஆகும் நீங்கள் பொருட்களைப் பெறும் விஷயங்களைக் கிளிக் செய்க முதல் படி நீங்கள் எப்போதும் சாலிட்வொர்க் ஐகானை இருமுறை கிளிக் செய்ய வேண்டும் எனவே அது திறக்கிறது இது ஒரு சாளரத்தைத் திறக்கிறது பின்னர் ஒரு பொருளை உருவாக்க நீங்கள் புதிதாக ஒன்றைக் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் பகுதி வரைபடத்துடன் சென்று அதை படிப்படியாக உருவாக்கி காரியத்தை முடிக்கவும் நாம் பயிற்சி செய்யும்போது பார்ப்போம் முதல் படி எப்போதும் இருமுறை கிளிக் செய்யப்படுகிறது பின்னர் அது ஒரு சாளரத்தைத் திறக்கும் நீங்கள் பகுதி வரைபடத்தைத் தேர்வுசெய்கிறீர்கள் பின்னர் பாதை வரைபடத்தை வரையச் செல்லுங்கள் பின்னர் விஷயங்களை வரைவதன் மூலம் கோப்பை தவறாமல் சேமிக்கவும் ஏனென்றால் சில மாணவர்கள் இந்த சுட்டியை இடது கிளிக் வலது கிளிக் போன்ற விஷயங்களை நன்கு அறிந்திருக்கவில்லை எனவே நாங்கள் அந்த தகவலை மீண்டும் பெறப் போகிறோம் நீங்கள் எப்போதும் இடது சுட்டி பொத்தானைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்களிடம் சுட்டி இருந்தால் அந்த சுட்டியில் வலது இடது ஒன்று இருக்கும் எனவே நாம் பயன்படுத்தப் போகும் இடது சுட்டி எந்த கட்டளைகள் பொத்தான்கள் வடிவியல் அல்லது பிற கூறுகளைத் தேர்ந்தெடுக்க ஒரு கோப்பு அல்லது கோப்புறையை விரைவாக திறக்க அந்த இடது சுட்டியை இருமுறை கிளிக் செய்யவும் இவை நாம் பயன்படுத்தும் குறுக்குவழிகள் அந்த சுட்டி பொத்தானின் வலது புறம் எந்த குறுக்குவழி மெனுவையும் விரைவாக புதுப்பிக்க விரும்புகிறோம் எனவே புள்ளிகளைத் தேர்ந்தெடுப்பது அல்லது புள்ளிகள் அல்லது வளைவுகளைப் புதுப்பித்தல் ஆகியவற்றில் சுட்டி நமக்கு ஒரு மகத்தான உதவியாகும் இந்த சாலிட்வொர்க்ஸ் முழுவதும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பதை நீங்கள் வழக்கமாக வரைபடத்தை சேமிக்க வேண்டும் இந்த சாளரத்தின் அளவை நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள் அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம் உங்கள் விசைப்பலகையில் மேல் அம்பு பக்க அம்பு மற்றொரு பக்க அம்பு மற்றும் கீழ் அம்பு போன்ற பொத்தான்கள் உள்ளன சாளரத்தின் அளவை மாற்றவும் மேலே நகரவும் மேலும் அதிகரிக்கவும் பெரிதாக்கவும் மற்றும் பிற விஷயங்களை மாற்றவும் இந்த சேர்க்கைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த பக்க பொத்தான்களை ஒன்றாகப் பயன்படுத்தி அளவை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் இதேபோல் இந்த இரண்டு பொத்தான்களையும் ஒன்றாகப் பயன்படுத்த நீங்கள் அந்த அளவை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் அவற்றை ஒன்றாக அழுத்தினால் அது பெரிதாகிறது அல்லது அளவை மாற்றும் எனவே இந்த சேர்க்கைகள் தான் நாம் பயன்படுத்துவோம் இப்போது முதலில் சாலிட்வொர்க்ஸில் சில முக்கிய வார்த்தைகளைக் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாலிட்வொர்க்குகளை இருமுறை கிளிக் செய்த பிறகு ஒரு குழு போன்ற ஏதாவது ஒன்று இருக்கும் இது போன்ற சில விஷயங்கள் தரவு என்று குறிப்பிடுகின்றன வேறு சில இடங்கள் வேறு சில தரவு குறிப்பிடுகின்றன வேறு சில இடங்கள் வேறு சில தரவு குறிப்பிடப்படும் கருவிப்பட்டிகள் மெனு போன்ற ஒன்று இருக்கும் மற்றும் பல விஷயங்கள் இருக்கும் எங்கள் எக்ஸ் வரைபடத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் மீதமுள்ள நிழல் பகுதிகள் அந்த கருவிகளைப் பயன்படுத்துவதை அடிப்படையாகக் கொண்டு சரியான முறையில் எடுக்கிறோம் இப்போது அவை எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக அதில் ஒரு முக்கிய பெயர் அம்ச நிர்வாகியை நாம் காணலாம் அந்த அம்ச மேலாளரில் முன் மேல் வலது விமானங்கள் போன்றவற்றை நாம் கொண்டிருக்கலாம் இந்த பொருள்களை நாங்கள் கட்டமைக்கும்போது முன் பார்வை சரியான பார்வை பக்கக் காட்சி அல்லது எந்தப் பக்கத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்பதை நான் எப்போதாவது கிளிக் செய்ய வேண்டியிருக்கும் அந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு சில விருப்பங்கள் உள்ளன இதேபோல் நான் பொருளை வெளியேற்றுகிறேனா ஒரு வெட்டு செய்கிறேனா சில மேற்பரப்பை நிரப்புகிறதா இந்த வகையான விஷயங்களை சாமர்த்தியமாக்குவது போன்ற நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது குறிப்பிடும் சில பொருள்கள் இந்த செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அழைக்கும் அம்சங்கள் மற்றும் அந்த மேலாளர் அல்லது உங்கள் சாலிட்வொர்க்கின் அந்த பகுதியை நாங்கள் அம்ச மேலாளர் என்று அழைக்கிறோம் எனவே வழக்கமாக சாலிட்வொர்க்கைப் பொறுத்தவரை அதை இடது புறத்தில் காண்கிறோம் எங்கோ இங்கே அந்த அம்ச மேலாளர் இருக்கிறார் சொத்து மேலாளர் போன்ற ஏதோ இருக்கிறது எனவே நீங்கள் அந்த அம்ச மேலாளரைப் பார்க்கிறீர்கள் என்றால் 3 பொத்தான்கள் 1 2 மற்றும் 3 உள்ளன ஒவ்வொன்றும் இந்த மேலாளர்களில் ஒவ்வொன்றையும் குறிக்கும் எனவே முதல் பொத்தான் அம்ச மேலாளர் இப்போது அந்த இரண்டாவது பொத்தானை நோக்கி செல்வோம் அதை நாங்கள் சொத்து மேலாளர் என்று அழைக்கிறோம் அதில் நான் எந்த முகத்தை பார்க்கிறேன் அந்த முகம் எந்த விளிம்பிலும் சேர்க்கப்பட்டதா இல்லையா என்பதை அறியும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்ன வகையான திடப்பொருட்கள் மெஷ் மற்றும் பிற வகையான விவரங்கள் எனவே இந்த பண்புகளை இந்த இரண்டாவது பொத்தானில் பெறுவோம் அங்கு வெற்று பக்கம் போன்ற ஐகான் உங்களிடம் இருக்கும் மூன்றாவது ஒரு விருப்பம் உள்ளது அதை நாங்கள் உள்ளமைவு மேலாளர் என்று அழைக்கிறோம் அதில் பொருள் பண்புகள் அளவு எடை பரிமாணங்கள் மற்றும் நம்மிடம் இருக்கும் பிற விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது காலப்போக்கில் நாங்கள் இந்த வார்த்தைகளுடன் பழகுவோம் என்ன நடக்கிறது என்பதை உணர உங்கள் நிலையில் இருப்போம் சாலிட்வொர்க்ஸ் ஒன்றை ஆன்லைனில் கற்றுக்கொள்வது குறித்து உங்களுக்கு எந்த தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படும் பெரும்பாலான வளங்கள் நீங்கள் கற்றுக் கொள்ளும் புதிய வழி புதிய ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குவது ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறப்பது அல்லது ஆன்லைன் டுடோரியல்களை எவ்வாறு பெறுவது அல்லது சிலவற்றை நீங்கள் பெறுவீர்கள் பிற சந்தா சேவைகள் இந்த ஆதாரங்களில் இந்த வகையான விவரங்களை நாங்கள் பெற விரும்புகிறீர்கள் எனவே திடமான வேலை வளங்கள் போன்ற தலைப்பு எப்போதும் இருக்கும் நீங்கள் எதையும் அங்கு இடுகையிடலாம் அதைப் பற்றிய தகவல்களைப் பெறும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மேலும் ஒரு முக்கிய பெயர் வடிவமைப்பு வடிவமைப்பு நூலகம் உள்ளது இந்த பொருத்தமான இடத்தில் நாங்கள் எவ்வாறு இழுத்து விடுகிறோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டு அந்த கருவி இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ வருகிறது அங்கு நாங்கள் கூட்டங்களுடன் செல்கிறோமா ஏதேனும் அம்சங்களைத் தொட்டிருக்கிறோமா இல்லையா என்பது போன்ற சில விஷயங்களை நீங்கள் காண்பீர்கள் எந்தவொரு சிறுகுறிப்பையும் கொடுத்துள்ளோம் இந்த விவரங்கள் அனைத்தும் நம்மிடம் இருக்கும் அந்தத் தகவல் மீண்டும் பின்னணி தகவல் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்கும் நீங்கள் மாடி ஷாப்பிங் மற்றும் பிற விஷயங்களைப் பார்க்கும்போது நாங்கள் அதை விரிவாகப் பயன்படுத்துவோம் எங்கள் போக்கைப் பொறுத்தவரை அந்தத் தகவல்கள் அனைத்தும் எங்களுக்குத் தேவையில்லை எப்படி ஸ்கெட்ச் செய்வது 3D பொருள்களை எவ்வாறு உருவாக்குவது அவற்றை எவ்வாறு உருவாக்குவது போன்ற அடிப்படை விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமான விஷயம் கருவிப்பட்டி என்று நாம் அழைக்கும் மற்றொரு முக்கியமான பொருள் உள்ளது இது பெரும்பாலான கருவிகளைப் பெறும் ஒரு பணிநிலையம் போன்றது எடுத்துக்காட்டாக நீங்கள் பொருளை ஸ்கெட்ச் செய்ய விரும்புகிறீர்கள் அந்த பொருள் ஸ்கெட்ச் பகுதி இருக்கும் நீங்கள் பொருளை நிரப்ப விரும்புகிறீர்கள் எக்ஸ்ட்ரூட் போன்ற ஒன்று இருக்கும் வெவ்வேறு வகையான உத்திகளின் அடிப்படையில் இந்த மேற்பரப்புகளை எவ்வாறு சுழற்றுவது நாம் பார்த்த அந்த வகையான உத்திகளை எவ்வாறு வெளியேற்றுவது சாம்ஃபெரிங் என்றால் என்ன அதை நிரப்புவது என்றால் என்ன மேற்பரப்புகளையும் நாங்கள் பார்த்தோம் எனவே அது எடுக்கும் சிறப்பு வழிமுறைகள் மற்றும் அதைக் கிளிக் செய்வதன் மூலம் தானாகவே எடுத்து விஷயத்தைத் தூண்டுகிறது அதற்காக சில கூடுதல் அம்சங்களை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கும் ஐசோமெட்ரிக் காட்சியை நான் காண விரும்புகிறேன் போன்ற கூடுதல் விஷயங்கள் இருக்கும் ஒருவேளை நான் ஒரே ஒரு சிறந்த காட்சியைக் காண விரும்புகிறேன் ஒரே ஒரு கீழேயுள்ள காட்சியைக் காண விரும்புகிறேன் அந்த வகையான விவரங்களும் அதைப் பெறுவோம் அல்லது சில சிறப்பு கவனம் செலுத்த விரும்புகிறோம் ஒரு டேப்பரிங் போன்ற ஒன்றைக் கொடுக்க விரும்புகிறோம் கிடைக்கிறது எனவே இந்த மட்டத்தில் கிடைக்கும் இந்த ஸ்டீல்ஸ் கருவிகள் அனைத்தும் எனவே உங்கள் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு தயார் செய்யப் போகிறீர்கள் இந்த விஷயங்களை திறம்பட பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் இப்போது இந்த முழு முக்கிய வார்த்தைகளின் தகவலை நான் சுருக்கமாகக் கூற விரும்பினால் இது நம்மிடம் இருக்கக்கூடிய வழி மட்டுமல்ல சில சமயங்களில் உங்கள் மென்பொருள் சிக்கல்களால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு இழுக்கப்படலாம் மேலும் நீங்கள் வெளியேறலாம் ஆனால் பொதுவாக அந்தச் சொற்களைப் பார்ப்பதன் மூலம் அது எந்தப் பகுதியைச் சேர்ந்தது என்பதை உணர ஒரு புதிய நிலையில் இருப்போம் அதைப் பார்ப்போம் முதல் ஒரு முக்கூட்டு எனவே நீங்கள் வரைவது எதுவாக இருந்தாலும் அந்த பொருளின் இந்த சிவப்பு பகுதிக்குள் நீங்கள் முழு வரைபடமும் கட்டமைக்கப்படுவீர்கள் நீங்கள் முனையைத் தேர்ந்தெடுக்கும் முனையம் இதுதான் வரி மூலம் இணைக்கப்பட்ட டிரா நீங்கள் அதைச் செய்வீர்கள் முனையத்தில் இது எப்போதும் x அச்சு திசை y அச்சு திசை z திசையையும் காட்டுகிறது நீங்கள் அதை சுழற்றும்போது சுழற்ற ஒரு வழி உள்ளது இந்த முக்கோணமும் சுழலும் எனவே இந்த பகுதி கிராபிக்ஸ் பகுதியில் நீங்கள் பணிபுரியும் வரைபடங்களில் பெரும்பாலானவை ஒரு முக்கோணத்தைக் கொண்டிருக்கும் இரண்டாவது பகுதி பரிமாணம் நீங்கள் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அங்குலங்களில் வேலை செய்கிறீர்களா என்று அலகுகள் அந்த வகையான அலகுகள் அங்கு குறிப்பிடப்படும் அந்த விருப்பத்தை நீங்கள் கிளிக் செய்தால் அது உங்களுக்கு வெவ்வேறு விஷயங்களைக் காட்டுகிறது எனவே நீங்கள் அதை சரிசெய்ய வேண்டும் நடைமுறைக்கு நாங்கள் ஒரு வகையான அலகுகளுடன் செல்வோம் நாம் பழக்கப்படுத்தப்பட்டவுடன் அந்த பரிமாணங்களை கிளிக் செய்வதன் மூலம் அதை எவ்வாறு மாற்றுவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் ஆனால் உங்கள் வடிவியல் முழுவதும் நீங்கள் ஒரு அமைப்பின் அலகுகளில் வேலை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை உருவாக்குகிறீர்கள் அதை பகுதி வரைதல் போல சேமிக்கவும் பின்னர் இந்த அலகுகள் சந்திக்காவிட்டால் நீங்கள் அதைச் சேகரிக்கச் செய்ய விரும்புகிறீர்கள் எனவே எல்லா நேரங்களுடனும் ஒரு வகையான அலகுகளுடன் ஒத்துப்போகவும் மேலும் இங்கே காட்சிகள் கிடைக்கும் எனவே ஐசோமெட்ரிக் காட்சிகள் மேல் பார்வை முன் பார்வை இந்த விஷயங்களை அதைக் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் ஜூம் இன் இருக்கும் ஜூம் அவுட் பொத்தான்களும் இருக்கும் வண்ண சேர்க்கைகளும் அங்கு கிடைக்கின்றன அதை ஒருவர் பயன்படுத்தலாம் மெனுவில் பெரும்பாலானவை இங்கே இருக்கும் நீங்கள் ஒரு கோப்பைச் சேமிக்க விரும்புகிறீர்கள் அதைத் திருத்த விரும்புகிறீர்கள் கருவிகள் பிற பொருள்களைச் செருக விரும்புகிறீர்கள் உங்களிடம் அது இருக்கும் நான் சொன்னது போன்ற அம்ச நிர்வாகிகள் அந்த விஷயங்கள் இங்கே முதல் பொத்தானில் கிடைக்கும் எனவே இது உங்கள் முன் மேல் வலது மற்றும் நாங்கள் செய்த வழக்கு ஆய்வு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது கூடுதல் பணி நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் அது இந்த பணிக்குழுவில் வழங்கப்படும் நாம் விஷயங்களைக் கிளிக் செய்யும்போது இந்த விஷயங்களை நன்கு புரிந்துகொள்வோம் குறிப்பாக சாலிட்வொர்க்ஸ் நாம் பிரிக்கப் போகிறீர்கள் என்றால் அது முக்கியமாக 3 பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒன்று நீங்கள் தனித்தனி பகுதிகளைத் தயாரித்து தனிப்பட்ட கோப்புகளைச் சேமித்து பின்னர் அந்த தனிப்பட்ட பகுதிகளை இறக்குமதி செய்யுங்கள் அதாவது உதாரணமாக நான் ஒரு திறனைக் கட்டமைக்க விரும்புகிறேன் ஒருவேளை நான் ஒரு பேனாவைப் போன்ற ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் நான் என்ன செய்வேன் என்பது நான் ஒரு தொப்பியைத் தயாரிப்பேன் நான் ஒரு நிரப்புதலைத் தயாரிப்பேன் கீழ் பகுதி போன்ற ஒன்றை நான் தயார் செய்வேன் சேமிக்கிறேன் தனித்தனி பாகங்கள் பின்னர் அதை கவனமாக ஏற்றவும் அவற்றை இறுக்கவும் இதனால் பேனா போன்ற ஒருங்கிணைந்த பகுதியை உருவாக்க முடியும் ஒரு சுழற்சிக்கு கூட இதேபோன்ற விஷயம் நடக்கிறது நீங்கள் ஒரு இருக்கை சங்கிலி ஸ்ப்ராக்கெட் சக்கரம் டயர் நீங்கள் கவனமாக தயாரிக்கும் தனித்தனி பாகங்கள் போன்றவற்றை தயார் செய்கிறீர்கள் அவற்றை சேமிக்கவும் பின்னர் அவற்றை ஏற்றவும் ஒன்றுகூடி பொருட்களைக் காட்சிப்படுத்தவும் நீங்கள் அந்த தகவலை உள்ளூர் கடை பையன் போன்ற ஒருவருக்கு மாற்ற விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு வரைபடத் தாள் போன்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவே ஒரு வரைபடத் தாளை உருவாக்க ஒரு விருப்பம் இருப்பதாக நீங்கள் தயாரித்தவுடன் அது உங்களுக்கு இரு பரிமாணப் படத்தைக் கொடுக்கும் என்பதைக் கிளிக் செய்க அதை நீங்கள் யாருடனும் எளிதாகப் பகிரலாம் எனவே யார் உற்பத்தி செய்யப் போகிறார்களோ அவர்கள் அதைத் தயாரிப்பார்கள் எனவே இந்த விஷயத்தை நாங்கள் சுருக்கமாகக் கூறப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பொருட்களைத் தயார் செய்கிறீர்கள் இது ஒரு ஒற்றை பொருள் என்றால் நீங்கள் என்ன தயாரிக்கப் போகிறீர்கள் பின்னர் நீங்கள் பகுதி வரைதல் என்று அழைக்கிறீர்கள் இங்கேயும் ஒரே ஒரு பொருளின் பகுதியை மட்டுமே தயாரிக்கப் போகிறோம் இதை நான் பகுதி 1 ஆக சேமிப்பேன் இதை நான் பகுதி 2 ஆக சேமிப்பேன் பின்னர் நான் அதை இணைக்க விரும்புகிறேன் பின்னர் நான் ஒவ்வொரு பகுதியையும் ஏற்றுவேன் ஒவ்வொரு பகுதியையும் தயார் செய்து அதை ஏற்றி ஒரு இனச்சேர்க்கை செய்வேன் இதனால் ஒரு பொருளை ஒரு சட்டசபையாக நாம் பெறுவோம் இவற்றில் பெரும்பாலானவை நடக்கும் வழி இதுதான் அதற்கு மேல் நாங்கள் ஒரு வரைபடத் தாளைத் தயாரிக்க விரும்புகிறோம் இந்த சட்டசபை விஷயத்தை தனிப்பட்ட பகுதிகளிலிருந்து உருவாக்கியதும் பொத்தான்கள் விருப்பங்கள் இருக்கும் நீங்கள் அதைக் கிளிக் செய்யும் பொத்தான்கள் இருக்கும் எனவே இது ஒரு சிறந்த பார்வை எது முன் பார்வை என்ன பக்கக் காட்சி என்ன என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன யாருடைய பெயர் உள்ளது மற்றும் அவை தயாரிக்கப்பட்டதும் பலவற்றையும் உங்களுக்கு அளிக்கிறது அந்த பரிமாணங்கள் கையேடு மட்டத்திலும் உள்ளன அந்தத் தாள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் அதை கவனமாக வரையவும் முந்தைய வகுப்புகளைப் போலவே பணியைப் பிரிக்கவும் a b c d 1 2 3 4 மற்றும் இந்த அலகுகளின் அமைப்பு போன்றவற்றைக் கண்டோம் தலைப்புகள் லேபிள்கள் போன்ற ஏதாவது இந்த விஷயங்களை நாங்கள் கைமுறையாக தயார் செய்கிறோம் ஆனால் இங்கே மென்பொருள் மட்டத்தில் நீங்கள் நேராகப் பரிமாணங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதைச் சேகரிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பகுதிகளைப் பிரிக்க விரும்புகிறீர்கள் சட்டசபை அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பகுதி வரைபடங்களுக்காக அந்த தனிப்பட்ட வரைபடங்களை நேராக உருவாக்கலாம் இங்கே அந்த பகுதி வரைதல் தகவல் உள்ளது இது சட்டசபை என்றால் உங்களுக்கு தனிப்பட்ட பாகங்கள் இருக்கும் மேலும் ஐசோமெட்ரிக் பார்வை உங்களுக்கு நேராக கிடைக்கும் எனவே கையேடு உழைக்கும் பணி அனைத்தும் இந்த மென்பொருளால் மிக எளிதாக கவனிக்கப்படும் சாலிட்வொர்க்கில் மற்ற முக்கிய வார்த்தைகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக இந்த சாலிட்வொர்க்ஸ் வரைபடத்தை நீங்கள் தயாரித்தவுடன் முதலாளி வெளியேறுதல் வெட்டு துளை போன்ற ஒன்று இருக்கும் எனவே நாம் என்ன நடவடிக்கைகள் செய்கிறோம் என்பது வெட்டு இது ஒரு ஃபில்லட் வகையான மேற்பரப்புகளைப் போன்றதாக இருக்கலாம் இதுவும் வெட்டப்படுகிறது முதலில் நாம் அதைப் போன்ற சில பொருளைக் கட்டியெழுப்பினோம் பின்னர் அதை 3 பரிமாணங்களாகக் கொண்டு அந்த பொருளை நிரப்புகிறோம் அந்த பொருள் எங்களுக்கு கிடைத்தது எனவே இந்த அனைத்து செயல்பாடுகளும் இந்த அம்ச மேலாளர்களிடம் இருக்கும் எனவே நாங்கள் என்ன செயல்களைச் செய்கிறோம் என்பது தெளிவாகத் தெரியும் நாம் ஒரு மட்டத்தில் தவறு செய்தாலும் அதை நீக்கலாம் மீதமுள்ள விஷயங்களைத் தொடரலாம் எனவே இந்த அம்சம் சாலிட்வொர்க்ஸில் ஒரு சக்திவாய்ந்த கருத்து அடிப்படை அம்சம் என்று நாம் அழைக்கும் எதையும் பூர்வாங்க பதிப்பு அல்லது வரைபடத்தின் தொடக்க பதிப்பு உதாரணமாக நான் இந்த பொருளை உருவாக்க விரும்புகிறேன் முதலில் நான் நேராக ஒரு பகுதியில் இருக்கக்கூடாது முதலில் விஷயங்களை வெட்டுங்கள் துளைகள் மற்றும் பிற விஷயங்களை உருவாக்குங்கள் முதலில் நான் ஒரு செவ்வக தொகுதி போன்ற ஒன்றை உருவாக்குவேன் அதில் அந்த பகுதியை அகற்றுவது அந்த பகுதியை அகற்றுவது போன்ற ஒரு செயல்பாட்டை நான் செய்வேன் எனவே இந்த முழு பகுதியையும் நாங்கள் அகற்றுவோம் எனவே முதலாவதாக நாம் கவனமாக உருவாக்கப் போகிறோம் அதையே அடிப்படை அம்சம் என்று அழைக்கிறோம் பாஸ் அம்சம் என்னவென்றால் நீங்கள் விஷயங்களை நீட்டிக்கப் போகிறீர்கள் என்பது பொருள் மற்றும் பிற விஷயங்களைச் சேர்க்கிறது எனவே நாங்கள் முதலாளி தகவல் கூடுதல் விஷயங்களைச் சேர்க்கப் போகிறோம் என்பதற்கான அடிப்படையைத் தயாரித்துள்ளோம் சாலிட்வொர்க்ஸ் மட்டத்தில் மற்ற முக்கிய சொற்களும் உள்ளன இந்த பொருள் எங்களிடம் உள்ளது எப்படியாவது ஒரு செவ்வக விஷயத்திலிருந்து நாங்கள் தயார் செய்துள்ளோம் எப்படியாவது ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த மேற்பரப்பை அகற்றியுள்ளோம் அந்த வகையான விஷயம் நாம் வெட்டு என்று அழைக்கிறோம் மற்ற பொருள்களுக்கும் நாம் வெட்டியுள்ளோம் ஆனால் இது நம்மிடம் இருப்பதை ஒரு சீரான வெட்டு போன்றது எனவே ஒரு துளை போன்ற ஒரு விருப்பத்தை ஒருவர் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு துரப்பணம் துளை செய்ய விரும்புகிறீர்கள் எனவே அந்த துளை விருப்பங்கள் நேராக கிடைக்கின்றன வெட்டு போன்ற ஒரு சிறப்பு அம்சத்திற்கு வெட்டு ஆழம் என்ன வளைவு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் விஷயங்களைக் கிளிக் செய்வதன் மூலம் நாம் வழங்க வேண்டிய பிற விருப்பங்கள் போன்ற கூடுதல் கூறுகள் தேவைப்படுகின்றன ஃபில்லட் மேற்பரப்பு என்ற பெயரில் இன்னும் ஒரு பொருள் உள்ளது எனவே நாங்கள் அதை ஒரு மென்மையான மூலையில் வட்டமிட விரும்புகிறோம் என்று ஏற்கனவே பொருள் கொண்டுள்ளோம் எனவே அந்த நோக்கத்திற்காக விருப்பங்களைக் கிளிக் செய்வதன் மூலம் ஒரு ஃபில்லட் மேற்பரப்பு போன்ற ஒன்றை உருவாக்குகிறோம் நாம் கற்கும்போது அதைப் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் சாலிட்வொர்க்குடன் ஒரு நடைமுறை விஷயமாகத் தொடங்குவோம் எனவே படிப்படியாக நாம் செவ்வகம் நீள்வட்டம் வட்டம் வளைவுகளை உருவாக்குவோம் அதை வெளியேற்ற முயற்சிப்போம் மற்ற விஷயங்களில் நாம் பார்ப்போம் சரி